பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் மக்கள் கொண்டுள்ள கவலைகளில் ஒன்று அவர்கள் கண்டுபிடித்ததை அல்லது உருவாக்கிய தொழில்நுட்பத்தை வெளியிட வேண்டுமா அல்லது காப்புரிமைக்குச் செல்ல வேண்டுமா என்பது குறித்துத் தான் எனவே காப்புரிமை வெளியீடு குறித்த விவாதம் சிலகாலமாக இருந்து வருகிறது எனவே ஒரு பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் அல்லது பேராசிரியரின் பணியானது முதலில் வெளியிடப்பட வேண்டுமா அல்லது காப்புரிமையால் பாதுகாக்கப்பட வேண்டுமா என்பதைப் புரிந்து கொள்வதில் நிறைய உத்திகள் பயன்படுத்தப்பட வேண்டியுள்ளது வெளியிடுவதா அல்லது காப்புரிமை பெறுவதா என்பது குறித்த சங்கடத்தைத் தாமதமாக உணர்வது பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இப்போது லண்டனில் இம்பீரியல் கல்லூரியின் பேராசிரியர் ராபர்ட் பெர்நேக்ஸ்கியின் பெரிய உதாரணம் நம்மிடம் உள்ளது 2010 ஆம் ஆண்டில் பேராசிரியர் பெர்நேக்ஸ்கி செரிப்ரோ ஸ்பைனல் திரவத்தில் உள்ள புரதத்தைத் தனிமைப் படுத்தினார் இது அல்சைமர் நோய்க்குAlzheimers disease ஒரு பயோ மார்க்கர் ஆகப் பயன்படுத்தப்படலாம் இது ஆரம்ப கட்ட நோய் அறிதலின் துல்லியத்தில் கணிசமான முன்னேற்றத்தை உறுதி அளிக்கிறது அவர் தனது டிடிஓ எனப்படும் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகத்தை அணுகினார் இந்தியாவில் இதற்குச் சமமாகச் சொல்லக்கூடியது ஐபிஎம் செல் அதாவது அறிவுசார் சொத்து மேலாண்மை செல் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவரக் கூடிய அனைத்து அறிவுசார் சொத்துக்களையும் நிர்வகிக்கக்கூடிய அலுவலகம் இது டிடிஓ அல்லது ஐபிஎம் செல் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்த இன்னும் விரிவான விவாதத்தைக் காணலாம் தனது கண்டுபிடிப்பை வணிக மயமாக்கும் நோக்கில் அவர் டிடிஓ ஐ அணுகியபோது அவர்கள் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை அறிந்து ஆச்சரியம் உற்றார் ஏனென்றால் அவர் ஒரு முன்னணி கல்வி இதழில் இதுகுறித்து காப்புரிமை பெற விரும்பினாலும் அதைப் பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரையில் தெளிவாக விவரித்திருந்தார் எனவே கண்டுபிடிப்பு இப்போது பொதுகளத்தில் இருப்பதாகவும் அதனால் அதற்குக் காப்புரிமை பெற முடியாது என்றும் டிடிஓ அவரிடம் சொல்லியது இது பல பேராசிரியர்கள் சந்திக்கக் கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் அவர்கள் முதலில் தங்கள் ஆராய்ச்சியை பதிப்பித்த பின்பு அதை காப்புரிமைகள் மூலம் பாதுகாக்க விரும்புகிறார்கள் பின்னர் காப்புரிமைச் சட்டம் முதலில் பதிப்பித்து விட்டுப் பின்பு காப்புரிமை பெற அனுமதிப்பதில்லை என்பதை உணர்கிறார்கள் மிக அரிதான சூழல்களில் மட்டும் இதற்கு விதிவிலக்கு உண்டு பதிப்பிப்பதில் என்ன தவறு இருக்கிறது காப்புரிமைச் சட்டத்தின் படி பதிப்பித்தல் ஒரு கண்டுபிடிப்பின் புதுமையைக் கொன்றுவிடுகிறது எனவே உங்களால் முதலில் பதிப்பித்து விட்டுப் பின்பு காப்புரிமை பெற முடியாது காப்புரிமைச் சட்டம் கண்டுபிடிப்புகளின் முன்னுரிமையைப் பாதுகாக்க விரும்புகிறது அது ஒரு கண்டுபிடிப்பாளரைப் பாதுகாக்க விரும்புகிறது ஆனால் அதற்கு அவர் காப்புரிமை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்திருக்க வேண்டும் எனவே காப்புரிமை அலுவலகத்தில் விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வது உங்கள் கண்டுபிடிப்பைப் பாதுகாப்பதற்கான வழியாகும் இதற்கு முன் ஏதேனும் வெளியிடல் இருந்தால் அது அந்தப் பேராசிரியர் மூலமே ஏற்பட்டிருந்தாலும் அது புதுமையைக் கொன்றுவிடுகிறது எனவே பல்கலைக்கழகத்தில் ஒரு நபர் அல்லது ஒரு குழு எந்தக் கண்டுபிடிப்பை உருவாக்கி இருந்தாலும் அது தாக்கல் செய்வதன் மூலம் பாதுகாக்கப்படும் வரை வெளியிடப்படாமல் இருப்பது முக்கியம் காப்புரிமை வழங்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வது முன்னுரிமையைப் பாதுகாக்கிறது மேலும் கண்டுபிடிப்பின் புதுமையை அழித்து விடுவதற்கு எதிராகவும் பாதுகாப்பு ஏற்படுகிறது இப்போது இந்தியாவில் ஒரு சலுகைக் காலத்தை வழங்கும் ஒரு விதி உள்ளது கருணைக் காலம் என்று சொல்லும்போது அந்தக் காலத்திற்குள் நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு குறித்த வெளிப்பாட்டைச் செய்திருக்கலாம் ஆனால் அது பாதுகாக்கப்பட்ட வெளிப்பாடாக இருக்க வேண்டும் சட்டம் ஒரு விதமான வெளிப்பாடுகளைப் பாதுகாக்கிறது அதைப் பற்றி விரைவில் பேசலாம் காப்புரிமைச் சட்டத்தின் கீழ் உங்களது வெளிப்பாடு ஒரு பாதுகாக்கப்பட்ட வெளிப்பாடாக இருந்தால் 12 மாதங்களுக்குள் உங்களால் காப்புரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதைத்தான் நாம் கருணைக் காலம் என்று சொல்கிறோம் இந்தக் காலத்தைப் பயன்படுத்துவதா என்பது குறித்துப் பல்கலைக்கழகமும் பேராசிரியரும் முழு உணர்தலுடன் முடிவெடுக்க வேண்டும் ஒரு நபர் உருவாக்கிய தொழில்நுட்பம் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் வெளியிடுவது அந்தத் தகவலைப் பொதுத்தளத்தில் வைக்கும் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதன் மூலம் அவர் முதலில் தனது கண்டுபிடிப்பைப் பாதுகாக்கவில்லை என்றால் அது பொதுக் களத்திற்கு வந்து விட்டால் காப்புரிமை அலுவலகம் அதைத் தேடி அந்த நபருக்கு எதிராகப் பயன்படுத்தும் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யாமல் ஒரு கண்டுபிடிப்பை வெளியிடுவது மற்றவர்களால் காப்புரிமை பெறக்கூடிய நிகழ்வுகளுக்கும் வழிவகுக்கும் இப்போது காப்புரிமைகளுக்கான அங்கீகாரம் நிச்சயமாகக் காப்புரிமையைத் தாக்கல் செய்யும் நபருக்குத் தான் செல்லும் மேலும் இது இறுதியில் வணிகமயமாக்கலையும் நிறுத்தக் கூடும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் தொழில்நுட்பத்தை வணிகமயமாக்க விரும்பும்போது அந்தத் தொழில்நுட்பம் ஏற்கனவே ஒரு ஆய்வாளர் அல்லது ஆய்வுக்குழுவின் காப்புரிமைத் தாக்கலின் மூலம் பாதுகாக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் கண்டுபிடிப்பை உருவாக்கி அதற்குப்பின் வெகுகாலம் கழித்து அவர்கள் அந்த விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்து இருந்தாலும் கூட ஒருவேளை காப்புரிமை வழங்கப்பட்டால் காப்புரிமைதாரர் முதலில் கண்டுபிடிப்பை உருவாக்கியவரான உங்களை நிறுத்தக் கூடும் காப்புரிமை சட்டத்தால் இது சாத்தியம் அது முதலில் தாக்கல் செய்தவர் யார் என்ற கொள்கையைப் பின்பற்றுகிறது இது குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இந்தியாவிலும் பிற இடங்களிலும் காப்புரிமைச் சட்டம் முதல் தாக்கல் கொள்கையை பின்பற்றுகிறது முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்ற கொள்கையைப் பின்பற்றுவது இல்லை எனவே கொள்கை அளவில் முதலில் தாக்கல் செய்தது யார் என்பதைப் பின்பற்றுவதால் தனது கண்டுபிடிப்பைப் பாதுகாக்க விரும்பும் ஒருவர் காப்புரிமை அலுவலகத்தை அணுக வேண்டியது அவசியம் ஒரு வெளியிடல் காப்புரிமைக்கு முன்பு நடந்துவிட்டதாகச் சொல்லாமல் இருப்பதற்குச் சில உத்திகள் உள்ளன முதலாவது என்னவென்றால் நீங்கள் ஒரு தற்காலிக காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யலாம் வெளியிடும் சமயத்தில் உங்கள் கண்டுபிடிப்பு முழுமை பெற்று இருந்தாலும்இன்னும் தயார் நிலைக்கு வரவில்லை என்னும் போது இவ்வாறு செய்யலாம் இதை சில பல்கலைக்கழகப் பேராசிரியர்கள் செய்வதைப் பார்த்துள்ளோம் அவர்கள் ஒரு மாநாட்டில் ஒரு ஆய்வுக்கட்டுரையைச் சமர்ப்பிக்கத் தேவையுள்ள சூழ்நிலையில் அவர்கள் விரைவாகத் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகத்தை அணுகி வெளியிடல் நிகழ்வதற்கு முன்பு தற்காலிகக் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்கிறார்கள் என்டிஏ எனப்படும் வெளிப்படுத்தாத ஒப்பந்தங்களைப் பயன்படுத்துவது மற்றொரு உத்தி இவை மட்டுப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளைப் பாதுகாக்கப் பயன்படுகின்றன ஆனால் பொதுமக்களுக்கான வெளிப்பாடுகளை என்டிஏ வால் பாதுகாக்க முடியாது ஆனால் நீங்கள் அதை ஒரு தொழில்நுட்பப் பங்குதாரர் அல்லது வணிக மையமாக்குதலில் ஆர்வமுள்ள ஒரு பங்குதாரர் அல்லது தொழில் துறையைச் சேர்ந்த ஒரு நபருக்கு வெளியிட விரும்பினால் ஒரு என் டி ஏ மூலம் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாட்டைப் பாதுகாக்க முடியும் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினருக்கும் கண்டுபிடிப்பை வெளிப்படுத்துவதற்கு முன்பு தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகம் அல்லது ஐபிஎம் அலுவலகத்தை அணுகுவதே இதற்கான உத்தி டி டி ஓ அல்லது ஐபிஎம் செல் ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு வெளிப்பாடு நிகழ்வதற்கு முன்னர் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த உதவும் l இப்போது கூடுதல் நிதி பெறும் பொருட்டு மூன்றாம் தரப்பினருக்கு எந்த ஒரு வெளிப்பாடு குறித்தும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அப்போது கண்டுபிடிப்பின் மட்டுப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டைச் செய்ய வேண்டும் அதாவது தொழில்நுட்பம் எவ்வாறு இயங்குகிறது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான விவரங்களை வெளியிடுவதை விட தொழில்நுட்பத்தால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாம் எனவே அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்ற விவரங்களை வெளியிடாமல் வரையறுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு ஒரு கூட்டு முயற்சியில் இறங்குவதற்காகவோ அல்லது பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கூட்டாளர் அல்லது நிதி உதவியைக் கொண்டு வரச் செய்வதற்காகவோ உபாய வழியாகச் செயல்பட வேண்டும் இப்போது ஐ பி எம் செல் அல்லது டி டி ஓ பொதுவாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்று பல்கலைக்கழக அமைப்பில் பேராசிரியர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இதுகுறித்துப் பயிற்றுவிப்பது ஏனென்றால் இது ஒரு நீண்ட கால செயல்முறை இதற்கு நிறைய நேரம் ஆகலாம் இன்றைய இயல்பு நிலை என்னவென்றால் பதிப்பிடு அல்லது அழிந்து போ என்பதுதான் இந்த அணுகுமுறையின் காரணமாக கல்வி வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சமாக வெளியீடுகள் உள்ளன அதனால் கண்டுபிடிப்பை வெளியிடுவதற்கு முன்பு அதைப் பாதுகாக்க வழிகள் உள்ளன என்ற விஷயத்தைப் பேராசிரியர்கள் கவனிக்காமல் இருந்துவிட வாய்ப்புள்ளது மேலும் கூடுதலாக இன்று ஊக்கத் தொகைகள் பதிப்பீடுகளை நோக்கி அதிகமாக முனைவு செய்யப்பட்டுள்ளன ஒரு நபர் பதவி உயர்வு மூலம் மேல் நிலைக்கு உயர விரும்பினால் அந்தப் பாதையில் காப்புரிமைகளைவிடப் பதிப்பீடுகள் அதிகப் பங்கு வகிக்கின்றன இருந்தாலும் இப்போது சமீபத்தில் யுஜிசி யின் விதிகள் தாக்கல் செய்யப்பட்ட காப்புரிமை களையும் பரிசீலிக்கத் துவங்கியுள்ளன இந்தியாவில் ஒரு சலுகை காலம் வழங்கப்படுவதைப் பற்றி இப்போதுதான் குறிப்பிட்டோம் சில வரையறுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு நபர் ஒரு வெளியீட்டைச் செய்யும் போது அவருக்குக் காப்புரிமை தாக்கல் செய்வதற்கு 12 மாதங்கள் சலுகை காலமாக வழங்கப்படுகிறது காப்புரிமைச் சட்டத்தின் 31 ஆவது பிரிவு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் கண்டுபிடிப்பாளர் ஆன ஒரு நபர் ஒரு கற்றறிந்த சமுதாயத்திற்கு முன்பு தனது கண்டுபிடிப்பை பற்றி ஒரு கட்டுரையில் விளக்கியுள்ளதை வாசிக்கமுடியும் இத்தகைய ஒரு வெளிப்பாடு பாதுகாக்கப்பட்ட வெளிப்பாடுகளில் முதல் வகை வெளிப்பாடு என்பது கண்டுபிடிப்பை விவரிக்கும் விளக்கமாக இருக்க வேண்டும் அது மாநாடு போன்ற ஒரு சூழலில் கற்றறிந்த சமூகத்தின் முன்பு ஆய்வுக் கட்டுரையாக வாசிக்கப்பட வேண்டும் அந்த மாநாட்டின் தலைப்புப் பொருள் அரசாங்கத்தால் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் ஒரு வகையும் உள்ளது ஒரு கண்டுபிடிப்பாளரின் சம்மதத்துடன் முன் குறிப்பிட்டது போன்ற கற்றறிந்த சமூகத்தின் பரிவர்த்தனைகளில் பதிப்பிடப்படலாம் கற்றறிந்த சமூகம் என்று சொல்லும் போது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட குழு அல்லது பத்திரிகை என்று சொல்லலாம் கண்டுபிடிப்பானது கண்டுபிடிப்பாளரின் அனுமதியுடன் பதிப்பீடாக ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பத்திரிக்கையில் வெளியிடப்படும் போது அதைக் கற்றறிந்த சமூகத்தின் பரிவர்த்தனையாகக் கொள்ளலாம் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் காப்புரிமைக் கான விண்ணப்பம் 12 மாதங்களுக்குள் செய்யப்பட்டுவிட்டால் அதாவது ஒரு ஆய்வுக்கட்டுரையை வாசித்த தேதியிலிருந்து அல்லது ஒரு ஆய்வுக்கட்டுரையை வெளியிட்ட தேதியில் இருந்து 12 மாதங்களுக்குள் காப்புரிமை தாக்கல் செய்யப்படும் போது அது பாதுகாக்கப்பட்ட கால அளவிற்குள் உள்ளது என்று பொருள் எனவே சலுகை காலமானது இந்த ரெண்டு சூழ்நிலைகளில் மட்டுமே வழங்கப்படுகிறது அதாவது ஒரு ஆய்வுப்பணி கற்றறிந்த சமூகத்தின் முன்பு கட்டுரையாக வாசிக்கப்படும் போது அல்லது ஒரு ஆய்வு இதழில் பதிப்பிக்கப்படும் போது இப்போது இந்த ஏற்பாட்டில் சில தெளிவற்ற விஷயங்கள் உள்ளன கற்றறிந்த சமூகம் என்று அரசாங்கம் குறிப்பது எதனை என்பது உண்மையில் தெளிவாக இல்லை எனவே ஒரு கூடுதல் அறிவிப்பு வெளிவர வேண்டும் மேலும் ஒரு கற்றறிந்த சமூகத்தின் பரிவர்த்தனைகளுக்கு என்ன அளவுகோல் என்பது குறித்தும் காப்புரிமை அலுவலகம் தெளிவுபடுத்தவில்லை இப்போது என்ன செய்ய வேண்டும் ஒரு பல்கலைக்கழக அமைப்பில் பணிபுரியும் ஆய்வாளர் அல்லது பேராசிரியர் பதிப்பிடுவது அல்லது காப்புரிமை பெறுவது ஆகியவற்றின் தாக்கங்கள் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்கும்போது அவர்கள் சிந்திக்க வேண்டிய காரணிகள் எவை என்றால் வணிகமயமாக்குவதற்குத் தேவைப்படும் நேரம் மேலும் காப்புரிமை பெறுவதற்குத் தேவையான பணம் முதலிய வளங்கள் ஆகியவை காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகளில் சராசரியாக 10 மட்டுமே வணிகரீதியாக வெற்றி பெறுகின்றன தாக்கல் செய்யப்பட்ட காப்புரிமைகள் 90 சதவிகிதம் வணிகமயமாக்கப் படுவதில்லை மேலும் சராசரியாக ஒரு காப்புரிமை அதைப் பெறுவதற்கு ஏற்பட்ட செலவை விடக் குறைவான பணத்தை ஈட்டுகிறது ஒரு காப்புரிமை செயல்முறையை இந்தியாவில் மட்டும் செய்யும்போது அதற்கான செலவு லட்சங்களில் ஆகக்கூடும் பல்வேறு அதிகார வரம்புகளில் தேவை என்றால் அதாவது உங்களது கண்டுபிடிப்பை உலகமெங்கிலும் உள்ள 10 அதிகார வரம்புக்குக் கீழ் பாதுகாக்க விரும்பினால் அதற்கான செலவில் அதிகாரப்பூர்வ கட்டணம் மற்றும் பல்வேறு அதிகார வரம்புகளின் கீழ் காப்புரிமையைத் தயாரிப்பதில் மற்றும் வரைவு செய்வதில் ஈடுபடும் நிபுணர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய கட்டணம் ஆகியவை அடங்கும் இது இரண்டு கோடி வரையிலும் செலவு பிடிக்கும் விஷயமாக இருக்கலாம்